எனவே கிளை 3 ன் மின் சமமான சொற்களைப் பார்ப்போம் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் அனைத்தும் பக்கவாட்டு கிளைகளுக்குப் பொருந்தும் நான் பொருந்தும் முக்கிய தீவனம் அல்லது பக்கவாட்டு கிளைகளைப் பொருட்படுத்தவில்லை விளக்கம் அப்படியே இருக்கும் இப்போது கிளை 3 க்கு இணையான மின்சாரத்தை நீங்கள் கருத்தில் கொண்டால் அதாவது இறுதி முனை அனுப்புவது 3 பெறுதல் முனை 4 எனவே இது 3 இது 4 இந்த கிளை வழியாக பாயும் மின்னோட்டம் உங்கள் I சரி ஏனெனில் அது மின்சாரம் மற்றும் மொத்த சுமை பெறுவது இறுதி முனை உங்கள் 4 எனவே இந்த முனை PjQ மூலம் மொத்த சுமை அதாவது இந்த விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டால் P என்றால் என்ன இது பெறும் முடிவு முனை என்ன P மற்றும் Qஇந்த முனை மூலம் வழங்கப்படும் மொத்த சுமை P PL ஆக இருக்கும் ஏனென்றால் நான் எப்போது வேண்டுமானாலும் i என்று சொல்வது PL4jQL சுமைகள் உள்ளன முன்னதாக நாங்கள் முக்கிய ஊட்டியை எடுத்துக்கொள்வதையும் விளக்கினோம் ஆனால் இங்கே இடப் பிரச்சினை காரணமாக நான் காட்டவில்லை ஆனால் புரிந்துகொள்ளக்கூடியது எனவே P PLPLPL PL மற்றும் பிளஸ் இழப்பு 4 உண்மையான சக்தி இழப்பு பின்னர் கிளை 5 இன் உண்மையான சக்தி இழப்பு மற்றும் கிளை 8 இன் உண்மையான சக்தி இழப்பு இதேபோல் உங்கள் முனை மூலம் உங்கள் எதிர்வினை சுமை உங்கள் QQLQLQLQL மற்றும் கிளை 4 கிளை 5 மற்றும் கிளை மின் இழப்பு எதிர்வினை இழப்பு கிளை 8 அதாவது முனை 4 மூலம் வழங்கப்படும் மொத்த சுமை இதேபோல் நீங்கள் உங்கள் கிளைக்கு முனை போட வந்தால் உங்கள் கிளை 4 என்று சொல்லுங்கள் இந்த கிளைக்கு நீங்கள் வந்தால் இந்த கிளை என்று சொல்லுங்கள் பிறகு இந்த முனையை அனுப்புகிறது என்றால் அது 4 ஐப் பார்க்கிறது மற்றும் முடிவைப் பெறுவது 5 இது 4 இது 5 மற்றும் இது உங்கள் PjQ இதன் மூலம் செலுத்தப்படும் மொத்த சுமை மற்றும் இதன் மூலம் பாயும் மின்னோட்டம் கிளை 4 அது I மற்றும் இந்த கிளையின் மின்மறுப்பு rjx இது கிளை 4 க்கு இணையான மின்சாரம் நான் எங்கும் மின் சமமானதை எழுதவில்லை ஆனால் புரிந்துகொள்ளக்கூடியது எனவே இது உங்கள் கிளை 4 மின் சமமானதாகும் அதனால் அதாவது முனை 5 மூலம் அளிக்கப்படும் மொத்த சுமை என்ன இது உண்மையில் முனை 5 என்பது மொத்த சுமை முனை 5 என்பது P5PL5PL6loss of branch 5 ஆகும் ஏனெனில் இது இந்த கிளைக்கு அப்பால் நீங்கள் மட்டுமே இந்த 2 முனைகள் என்று நீங்கள் அழைப்பது அங்கே உள்ளது இதேபோல் இந்த முனை மூலம் வழங்கப்படும் மொத்த சுமை Q5QL5QL6loss of branch 5 எனவே அதுதான் நீங்கள் உண்மையில் ஒவ்வொரு கிளை மூலமும் கொடுக்கப்படும் மொத்த சுமை என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதேபோல் நீங்கள் இதற்கு வந்தால் கடைசி 5 நீங்கள் முனை 5 என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இது 5 இது 6 மொத்த சுமை இந்த P6jQ மூலம் வழங்கப்படுகிறது மற்றும் இதன் மூலம் பாயும் மின்னோட்டம் I மற்றும் இந்த கிளையின் மின்மறுப்பு rjx இல்லையா எனவே இந்த விஷயத்தில் இப்போது இது உண்மையில் கடைசி முனை இதற்கு அப்பால் வேறு முனை அல்லது கிளைகள் இல்லை எனவே இந்த முனை P மூலம் வழங்கப்படும் P மொத்த சுமை என்ன P உண்மையில் உங்கள் PL க்கு சமம் மற்றும் Q உங்கள் QL இருக்கும் ஏனெனில் இது கடைசி முனை உதாரணமாக இங்கே சுமை PL jQL எனவே உங்கள் P இந்த வழக்கில் PL சரியாக இருக்கும் அல்லது நான் அதை இங்கே அடைப்புக்குறிக்குள் வைக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை அடைப்புக்குறிக்குள் வைக்கலாம் மற்றும் உங்கள் Q QL அதனால் இந்த வழக்கில் ஆனால் வேறு எந்த கிளைகளும் இழப்பை இழக்காது கிளை இழப்புகளைச் சேர்ப்பதில் எந்த கேள்வியும் இல்லை எனவே எந்த முனையும் கடைசி முனையில் வருகிறது மொத்த முனை முனை மூலம் அளிக்கப்படும் அந்த முனை தான் சுமை இதேபோல் கிளை 8 க்கு இணையான மின்சக்தியை நீங்கள் கருத்தில் கொண்டால் இந்த கிளைக்கு அப்பால் கடைசி முனை வேறு கிளை இல்லை முனை இல்லை இல்லையா எனவே உங்கள் P PL மற்றும் Q QL ஆக இருக்கும் இதேபோல் இந்த வழக்கில் அந்த கிளை 7 மற்றும் 8 இது கடைசி முனை எனவே அந்த வழக்கில் P PL ஆகவும் உங்கள் Q QL ஆகவும் இருக்கும் ஏனென்றால் வேறு கிளைகள் இல்லை அதனால் இழப்புகளின் கேள்வி இல்லை இது கடைசி முனைக்கு மட்டுமே ஆனால் மற்ற அனைத்தும் வழக்குகள் உங்கள் மின் சமமான கிளை 2 முதல் 7 வரை எடுத்துக் கொண்டால் P7PL7PL8real power loss of branch 7 அதேபோல் QQLQLreactive loss of branch 7 எனவே இந்த வழியில் நீங்கள் ஒவ்வொரு முனையிலும் செலுத்தப்படும் மொத்த சுமை என்ன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த கருத்து உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் இங்கே கருத்து மிகவும் முக்கியமானது கணிதம் எளிது ஆனால் கருத்து மிகவும் முக்கியமானது எனவே இப்போது இங்கே மின்சாரம் என்றால் நீங்கள் கிளை 1 க்கு சமமான இந்த எண்ணிக்கைக்கு வருகிறீர்கள் ஏனென்றால் மின்னழுத்தம் V2 மற்றும் V1 இன் சில கணித உறவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் எங்கள் நோக்கம் கணித வெளிப்பாட்டிலிருந்து கோண டெல்டாவை அகற்றுவதாகும் உண்மையில் இதேபோன்ற வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது உங்கள் தலைப்பில் இந்த வகையான வெளிப்பாடு என்று நான் நினைக்கிறேன் பெறுதல் இறுதி மின்னழுத்த அளவின் வெளிப்பாட்டைப் பெற நான் உங்களிடம் கேட்கிறேன் அதையே இங்கே இந்த சுமையின் நோக்கத்திற்காக இப்போது செய்வோம் ஓட்டம் மற்றும் அடுத்த கட்டம் அந்த மின்னழுத்த நிலைத்தன்மை குறித்து நான் உங்களுக்குச் சொல்வேன் சரியா எனவே இந்த விஷயத்தை பகுப்பாய்வு செய்து அதை மின்னஞ்சல் மூலம் எனக்கு அனுப்புங்கள் அதை நீங்கள் சரியாகச் செய்ததை நான் கண்டேன் சரி நான் இங்கே எப்படி செய்தேன் என்று பாருங்கள் எனவே இது நிச்சயமாக இறுதி மின்னழுத்தத்தை அனுப்புகிறது இது கிளை 1 க்கு சமம் ஆனால் பொதுமைப்படுத்தல் V11 ஐ வைத்திருக்கும் V1 என்பது இங்கே மின்னழுத்த அளவு எனவே மீண்டும் மீண்டும் அளவு நான் உச்சரிக்க மாட்டேன் இது V22 இது கிளை மின்னோட்டம் I இது உங்கள் மின்மறுப்பு r1jx இது இந்த முனை 2 மூலம் வழங்கப்படும் மொத்த சுமை ஆகும் அந்த நேரத்தில் சிறிய எண் முழு கருத்து உங்களுக்கு மிகவும் வெளிப்படையாக இருக்கும் இப்போது P முனை 2 மூலம் வழங்கப்படும் மொத்த உண்மையான மின் சுமைக்கு சமம் இல்லையா இதேபோல் Q முனை 2 மூலம் வழங்கப்படும் மொத்த எதிர்வினை சக்தி சுமைக்கு சமம் இப்போது P என்றால் என்ன முனை 2 க்கு அப்பால் உள்ள அனைத்து முனைகளின் உண்மையான சக்தி சுமைகளின் P2 தொகை மற்றும் முனை 2 இன் உண்மையான சக்தி சுமை ஆகியவற்றை நான் உங்களுக்குச் சொன்னேன் அதாவது இந்த கிளைக்கு அப்பால் நான் சொன்னேன் முனை 2 க்கு அப்பால் முனைக்கு அப்பால் உள்ள அனைத்து சுமைகளையும் நீங்கள் தொகுக்கிறீர்கள் அதாவது இந்த முனை இந்த முனை இந்த முனை இந்த முனை இந்த முனை இந்த முனை இந்த முனை மற்றும் இந்த முனை மற்றும் முனை 2 தானே உங்கள் PL எனவே அதனால்தான் முனை 2 க்கு அப்பால் உள்ள அனைத்து முனைகளின் சில உண்மையான சக்தி சுமைகள் மற்றும் முனை 2 இன் உண்மையான சக்தி சுமை மேலும் பிளஸ் இந்த கிளை இழப்புகளைச் சேர்க்க நீங்கள் செல்ல வேண்டும் எனவே பொதுவாக முனை 2 க்கு அப்பால் உள்ள அனைத்து கிளைகளின் உண்மையான மின் இழப்புகளின் கூட்டுத்தொகை இந்த முனை 2 க்கு அப்பால் அதாவது எந்த கிளைகள் இருந்தாலும் அவற்றின் உண்மையான மின் இழப்புகளை நீங்கள் சேர்க்க வேண்டும் இல்லையா எனவே இது உண்மையில் முனை 2 மூலம் அளிக்கப்படும் மொத்த சுமை பின்னர் எப்படி கணக்கிடுவது என்று இழப்புகள் வரும் அதேபோல் Q எதிர்வினை அர்த்தத்தின் கூட்டுத்தொகை உண்மையான சக்திக்கு பதிலாக ஒரே மாதிரியாக இருக்கும் எதிர்வினை ஓய்வின் மூலம் உண்மையானதை மாற்றும் எனவே Q முனை 2 க்கு அப்பால் உள்ள அனைத்து முனைகளின் எதிர்வினை சக்தி சுமைகளின் தொகை மற்றும் முனை 2 இன் எதிர்வினை சக்தி சுமை மற்றும் முனை 2 க்கு அப்பால் உள்ள அனைத்து கிளைகளின் எதிர்வினை சக்தி இழப்புகளின் தொகை அதாவது அவை முன்பு போலவே இருந்தன எனவே இது உங்கள் மொத்த சுமை முனை Q2 அனைத்து முனைகளின் அனைத்து எதிர்வினை சுமை மற்றும் முனை 2 இன் எதிர்வினை சுமை மற்றும் இதன் அனைத்து எதிர்வினை சக்தி இழப்புகள் மூலம் வழங்கப்படுகிறது ஒன்று இது ஒன்று இது ஒன்று அதாவது இந்த முனை 2 ஐ தாண்டி நீங்கள் எதை அழைத்தாலும் அல்லது இந்த கிளைக்கு அப்பால் உங்கள் கணுக்களின் எண்ணிக்கை இருந்தாலும் நீங்கள் கிளைகள் இருப்பீர்களா என்பதை நீங்கள் கண்டறிந்து அதன் இழப்புகளைச் சேர்க்கிறீர்கள் அதனால் உங்கள் Q இப்போது இங்கே சுமை ஓட்டப் படிப்புகளுக்கு இங்கே நாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு கிளைக்கும் அப்பால் எத்தனை முனைகள் உள்ளன என்று பார்த்தோம் இப்போது உங்கள் ஒவ்வொரு கிளைக்கும் அப்பால் எத்தனை முனைகள் உள்ளன என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அதே வரைபடத்திற்காக நீங்கள் எதை அழைக்கிறீர்களோ அதே வரைபடத்தை நான் எடுத்துள்ளேன் அது உங்களுக்கு எளிதாகப் புரியும் இவை 1 முதல் 8 கிளை எண்கள் உள்ளன அவை முனை முனை m1ISjj m2IR ஐ 1 முதல் 2 2 முதல் 3 3 முதல் 4 4 முதல் 5 5 வரை பார்த்தோம் 6 க்கு பின்னர் 2 முதல் 7 வரை உங்கள் 2 முதல் 7 7 முதல் 8 வரை பின்னர் 4 முதல் 9 2 முதல் 7 7 முதல் 8 மற்றும் 4 முதல் 9 வரை இது கிளை jj க்கு அப்பால் உள்ள முனைகளை உருவாக்கியது முந்தைய அட்டவணை மற்றும் விவரம் இவை கிளை jj க்கு அப்பாற்பட்ட முனைகள் no jj Sending end m1ISjj Receiving end m2IR Nodes beyond Branch jj N Branches beyond Branch jj Total no of branches beyond jj B 1 1 2 23456789 8 2345678 7 2 2 3 34569 5 3458 4 3 3 4 4569 4 458 3 4 4 5 56 2 5 1 5 5 6 6 1 0 0 6 2 7 78 2 7 1 7 7 8 8 1 0 0 8 4 9 9 1 0 0 எனவே ஒவ்வொரு கிளைக்கும் அப்பால் அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அதுதான் நான் இங்கே நகலெடுத்துள்ளேன் அதே விஷயத்தை இங்கே நகலெடுத்தேன் மற்றும் ஒவ்வொரு கிளைக்கும் அப்பால் உள்ள முனைகள் எண்ணிக்கை 8 5 4 2 1 2 1 1 இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இது வரை அதே விஷயம் அது சரியா கிளை jj க்கு அப்பால் கிளைகள் அதாவது இதற்கு அப்பால் ஒவ்வொரு கிளைக்கும் அப்பால் இந்த கிளைக்கு அப்பால் எத்தனை கிளைகள் உள்ளன மற்றும் அவற்றின் மொத்த எண் மற்றும் அவற்றின் கிளை எண் மற்றும் இந்த கிளைக்கு அப்பால் உள்ள மொத்த எண்ணிக்கை எத்தனை கிளைகள் உள்ளன ஏனென்றால் நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் எங்களுக்கு கிளைகள் தேவை ஏனென்றால் ஒவ்வொரு கிளைக்கும் அப்பால் உள்ள கிளைகளை நாம் அடையாளம் காண வேண்டும் ஏனென்றால் மின் இழப்புகள் உண்மையானது மற்றும் எதிர்வினை சக்தி இழப்பு ஒவ்வொரு கிளையிலும் உள்ளது அதனால்தான் நீங்கள் அழைக்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு கிளைக்கும் அப்பால் உள்ள கிளைகளை அறிந்து கொள்ள வேண்டும் சரியா அதனால் தான் இந்த மற்றொரு 2 பத்திகள் செய்யப்பட்டுள்ளன உதாரணமாக கிளைக்கு அப்பால் உள்ள கிளைகள் jj 1 சமமாக இருக்கும் போது கிளைகள் சிவப்பு நிறத்தில் இருக்கும் அடைப்புக்குறிக்கு அப்பால் உள்ள கிளைகள் 2 3 4 5 6 7 மற்றும் 8 வலதுபுறம் இவை கிளைகள் எனவே 2 3 4 5 6 7 மற்றும் 8 பின்னர் கிளை 2 க்கு அப்பால் கிளைகள் கிளை 3 4 5 மற்றும் 8 எனவே இந்த கிளை 2 க்கு அப்பால் இவை கிளை 3 4 5 மற்றும் 8 க்கு அப்பால் உள்ள கிளைகள் கிளை 3 க்கு அப்பால் உள்ளன அதாவது உங்கள் கிளை 3 க்கு அப்பால் உங்கள் கிளை 3 கிளைகள் 5 மற்றும் கிளை 8 ஆகியவை இங்கு உள்ளன எனவே கிளை 3 க்கு அப்பால் இது 4 5 மற்றும் 8 மொத்த கிளை இது 3 முன்பு 4 ஆக இருந்தது முதல் ஒன்று 7 ஆக இருந்தது இல்லையா அதேபோல அடுத்ததைத் தாண்டி கிளைக்கு அப்பால் உள்ளது 4 எனவே இது உங்கள் கிளை 4 கிளைக்கு அப்பால் 4 கிளைகள் எத்தனை உள்ளன 1 கிளை மட்டுமே உள்ளது எனவே இது கிளை 4 எனவே ஒரே ஒரு கிளைக்கு வாருங்கள் அதன் எண் கிளை 5 இது கிளை 5 இல்லையா மேலும் 1 எனவே நீங்கள் இங்கே அழைப்பது ஒன்றுக்கு N வழங்கப்பட்டது அது கிளைக்கு அப்பால் உள்ள முனைகளின் எண்ணிக்கை jj இங்கே இடம் நான் எழுதவில்லை ஆனால் N முன்பு விளக்கப்பட்டது ஒரே விஷயம் சரியானது இது கிளைக்கு அப்பால் உள்ள மொத்த கிளைகளின் எண்ணிக்கை B நாம் சரி செய்கிறோமா இதேபோல் நீங்கள் உங்கள் கிளை 5 க்கு வந்தால் அது 5 முதல் 6 ஆகும் பிறகு இந்த கிளைக்கு அப்பால் எந்த கிளை இல்லை அதாவது 0 அதாவது நீங்கள் கிளை 5 க்கு வந்தால் கிளை இல்லை எனவே அது 0 ஆகிறது எனவே கிளைகளின் எண்ணிக்கையும் 0 இதேபோல் நீங்கள் கிளை 6 2 முதல் 7 வரை வந்தால் அது உங்கள் 2 முதல் 7 வரை இந்த கிளைக்கு அப்பால் உள்ள கிளை இது ஒரு கிளை மட்டுமே உள்ளது எனவே 2 முதல் 7 வரை கிளை 6 7 8 2 முனைகள் 7 மற்றும் 8 2 முனைகள் மற்றும் உங்கள் கிளை என்று 1 கிளை மட்டுமே உள்ளன 7 எனவே B 1 இல்லையா அதேபோல் கிளை 7 ஐ நீங்கள் கருத்தில் கொண்டால் இந்த கிளைக்கு அப்பால் இந்த கிளை இல்லை என்று அர்த்தம் அதாவது 0 கிளை அதாவது B 0 எனவே கிளை 7 ஐப் பார்த்தால் இது 7 முதல் 8 வரை இது வரை அறியப்பட்டது இது வரை இருந்தது ஆனால் இந்த கிளைக்கு அப்பால் கிளை இல்லை எனவே 0 B 0 இதேபோல் கடைசியாக கிளை 8 க்கு வாருங்கள் அதாவது இந்த கிளைக்கு அப்பால் ஒரு கிளை உரிமை இல்லை அதாவது B என்பது இங்கே 0 மற்றும் கிளைகளின் எண்ணிக்கை 0 ஆக இருக்கும் எனவே நீங்கள் கிளை 8 வந்தால் இந்த கிளை 8 க்கு அப்பால் உள்ள கிளைகள் 0 ஆகிறது எனவே B 0 அதாவது இந்த 2 கூடுதல் அட்டவணையை நீங்கள் சுமை ஓட்டத்தின் இரண்டாவது முறைக்கு உருவாக்க வேண்டும் இது ஒன்று அப்படியே இருக்கும் ஆனால் இந்த 2 கூடுதல் தரவு நீங்கள் கம்ப்யூட்டருக்கு அளிக்க வேண்டும் ஆனால் இந்த கிளைகள் அடையாள முனை அடையாளம் அனைத்து வழிமுறைகளுக்கும் கிடைக்கிறது ஆனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ள மிகவும் எளிதாக இருக்கும் என்று நினைத்தேன் எனவே நீங்கள் அடையாளம் காண விரும்பினால் நீங்கள் சிந்திக்கலாம் மற்றும் நீங்கள் வழிமுறையை உருவாக்கலாம் ஆனால் இங்கே நான் அதை சரியாக முயற்சிக்கவில்லை முனைக்கள் மற்றும் அல்லது நீங்கள் விரும்பும் வழியை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதற்கான இரண்டு வழிமுறைகள் உள்ளன ஆனால் இங்கே இந்த சுமை ஓட்டத்திற்கான இரண்டாவது தரவு கணினிக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டிய அனைத்து தரவும் சரியானதா எனவே இது உங்கள் மொத்த சுமை எந்த முனை கருத்து மூலமும் வழங்கப்படுகிறது எனவே இந்த வழக்கில் e jj k மேட்ரிக்ஸ் இந்த e jj k மேட்ரிக்ஸாக இருக்கும் நாங்கள் முன்பு jj 12 LN க்கு வரையறுத்துள்ளோம் உங்கள் கிளை எண்ணின் மொத்த எண் மற்றும் k12N இந்த ejjk அணி அப்படியே இருக்கும் அதை எப்படி சரி செய்வது என்று பார்த்தோம் இப்போது கிளைகளுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியதை நாங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் fjjl வரையறுப்போம் முந்தையதை உங்கள் e jj k என்று வரையறுப்போம் இது மேட்ரிக்ஸ் f jj l jj 12 LN மற்றும் l12B அதாவது இது அதாவது இந்த ஒரு தரவு நீங்கள் கணினிக்கு உணவளிக்க வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் இது இந்த B சரியானது இதை நீங்கள் அட்டவணை வடிவத்தில் செய்ய வேண்டும் எனவே பிற அணி fjjl எனவே jj12LN மற்றும் l12B உதாரணமாக jj 1 கிளை எண் jj1 BjjB17 ஆக இருக்கும் போது jj 1 க்கு அது f1l வலது மற்றும் l127 ஆக இருக்கும் எனவே நீங்கள் அதைf112 f123 f134 f145 f156 f167 f178 எனவே இந்த மேட்ரிக்ஸ் 1 2 3 4 நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு மேட்ரிக்ஸ் இந்த தரவை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதை நீங்கள் கணினியில் வைத்து இந்த தரவை உருவாக்க வேண்டும் இதேபோல் jj 2 சரியா எனவே m1 இந்த விஷயம் கிளை 2 க்கு அப்பால் உங்கள் மொத்த கிளைகளின் எண்ணிக்கை அது அடிப்படையில் 3 4 5 8 மற்றும் BjjB24 வலது அதாவது நீங்கள் இதைப் பற்றிக் கொள்ளுங்கள் இதை நான் இங்கே விளக்கினேன் நான் இங்கே செய்தேன் என்று நினைத்த பிறகு இதைச் செய்தேன் இதற்கு முன் நான் விளக்கியுள்ளேன் இதன் மூலம் உங்கள் மொத்த சுமை உங்களுக்குத் தெரியும் இந்த முனை Pm2 இந்த வெளிப்பாட்டின் மூலம் நீங்கள் என்ன அழைக்கப்படுகிறீர்கள் நான் முதலில் இதை காட்டினேன் அதனால் f2l அணி நான் பின்னர் வருவேன் எனவே இது ஒருPm2IRjjk1NPLejjkl1BPLossfjjl இது சமன்பாடு 38 இந்த சமன்பாடு முதலில் மாற்றப்படும் இந்த சமன்பாடு சற்று வித்தியாசமாக இருக்கும் அதேபோல மொத்த எதிர்வினை சக்தி சுமை பெறும் முடிவின் மூலம் அளிக்கப்படுகிறது Qm2IRjjk1NQLejjkl1BQLossfjjl இது 39 எனவே jj 1 கிளை 1 m2IRjjIR12 இது பெறும் முடிவு முனை இது இது பெறும் முடிவு முனை m2 2 ஆகையால் நீங்கள் njjN18 அட்டவணை N உங்கள் Njj8 இது உங்கள் N1 8 க்கு இந்த வழக்கில் சரியானது மற்றும் அதே போல் jj 1 jj1BjjB17 எனவே இந்த வெளிப்பாடு m22 Pk1N18PLe1kl1B17PLossf1l இப்போது நீங்கள் இதை விரிவாக்குகிறீர்கள் இதை விரிவாக்குகிறீர்களா இதை விரிவாக்கினால் என்ன நடக்கும் இது முன்பு போலவே இதுவும் 2 3 4 இதுபோல் வரும் எனவே நேரடியாக நான் P2PL2PL3PL4PL5PL6PL7PL8PL9Ploss2Ploss3Ploss4Ploss இது சமன்பாடு 40 ஆகும் இதேபோல் 39 Q2QL2QL3QL4QL5QL6QL7QL8QL9Qloss2Qloss3Qloss4Qloss இது சமன்பாடு 41 இப்போது jj 2 க்கு இப்போது வருவோம் அதற்கு jj 2 அதாவது jj 2 க்கு இந்த கிளை வலது உங்கள் m2 3 பெறும் முனை jj 2 m2 3 க்கு ஏனெனில் m2IR23 எனவே m2 3 மற்றும் NjjN25 இது ஏற்கனவே உள்ளது நாங்கள் முன்பு போலவே செய்தோம் ஆனால் கிளைகளுக்கு அப்பால் கிளைகள் இருக்கும் 4 கிளைகள் 3 4 5 8 மற்றும் BjjB24 இப்போதுfjjl என்றால் f2l மற்றும் உங்கள்l12B2124 4 கூறுகள் உள்ளன எனவே f213 f224 f235 f248 சரியா எனவே இவை அனைத்தும் 4 கூறுகள் எனவே இதன் பொருள் சமன்பாடு 38 அதாவது இந்த சமன்பாடு இந்த சமன்பாடு சரி இந்த மதிப்பை நீங்கள் நேரடியாகப் பயன்படுத்துகிறீர்கள் இதற்குப் பிறகு நாங்கள் கொடுத்தது அல்லது இதற்கு ஒரு பொதுவான சமன்பாடு இது உங்கள் இந்த சமன்பாடு 38 எனவே சமன்பாடு 39 நீங்கள் PPLPLPLPLPLPlossPlossPlossPloss பெறுவீர்கள் இது சமன்பாடு 42 அதேபோல் சமன்பாடு 39 QQLQLQLQLQLQlossQlossQlossQloss இது சமன்பாடு 43 இது கிளைக்கு நீங்கள் அழைக்கும் கிளை 2 மற்றும் jj 3 கிளை 3 m2IRjjIR34 அதாவது கிளை 3 க்கு உங்கள் பெறுதல் முனை 4 ஆகும் இவை இங்கே உள்ளன கிளை 3 ஐத் தாண்டி 3 முனைகள் உள்ளன மற்றும் மொத்த கிளை 3 எனவே BB33 இல்லையா எனவே இந்த வழக்கில் m24 N34 மற்றும் உங்கள் BjjB33 எனவே fjjl எனவே jj3 f3l மேட்ரிக்ஸ் l12 B123 எனவே இங்கே கமாவை வைக்க தேவையில்லை அது 3 உறுப்புகள் மட்டுமே P 4 சமன்பாடு 38 இலிருந்து மீண்டும் இதைப் பயன்படுத்துகிறது எனவே P4PL4PL5PL6PL9Ploss4Ploss5Ploss8 மற்றும் இந்த கூறுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன f314f325f338 இந்த 3 நிகழ்வுகள் இங்கேயே உள்ளன இதேபோல் Q4QL4QL5QL6QL9Qloss4Qloss5Qloss8 இது சமன்பாடு 45 மற்றும் இந்த ஒரு சமன்பாடு 44 சரி எனவே இதிலிருந்து இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்துகொள்வது மிகவும் எளிது என்று நம்புகிறேன் சரி இதேபோல் jj 4 மீண்டும் மீண்டும் வரைபடத்திற்குச் செல்லாதபோது இது இப்போது புரிந்துகொள்ளக்கூடியது என்பதால் m2 பெறுதல் முனை 5 மற்றும் NjjN42 முன்பு போலவே அதே சமயத்தில் BB41 அது 1 உறுப்பு மட்டுமே எனவே fjjlf415 எனவே 38 P5PL5PL6Ploss5 சமன்பாட்டில் இருந்து இது சமன்பாடு 46 மற்றும் சமன்பாட்டில் இருந்து 39Q5QL5QL6Qloss5 இது எவ்வகையில் உள்ளது என்பது இந்த எஃப் மேட்ரிக்ஸ் கிளையில் இருந்து எவ்வளவு முக்கியம் மற்றும் எப்படி எளிது ஒவ்வொரு கிளையின் இறுதி முனை பெறும் முனை மூலம் கொடுக்கப்படும் அனைத்து சுமைகளையும் கண்டுபிடிக்க அதேபோல் jj5 m2IRjjIR56 எனவே N N5 1 எனவே BjjB50 இதற்கு அப்பால் கிளைகள் இல்லை P6 PL6 என்பதை நான் உங்களுக்கு விளக்கினேன் Q QL இந்த சமன்பாடு 48 இது சமன்பாடு 49 ஏனென்றால் கிளைக்கு அப்பால் கிளைகள் இல்லை எனவே இது இப்படி இருக்கும் எனவே இந்த வழக்கில் B50 என்பது சமன்பாட்டின் இரண்டாவது கால 38 மற்றும் 39 ஆகாது இருக்கும் ஒரே ஒரு சொல் பின்னர் நான் அதற்கு வருவேன் jj 6 போது m2IRjjIR67 மற்றும் NjjN62 இது முன்பு போலவே இருந்தது மற்றும் BjjB61 அட்டவணையில் இருந்து நீங்கள் மட்டும் சரி பார்க்க முடியுமா எனவேfjjlf617 எனவே P7PL7PL8Ploss7 ஏனெனில் இந்த உறுப்பு 7 கிளை இது f617 ஆகும் எனவே இது சமன்பாடு 51 இந்த 2 சமன்பாடுகள் இது P க்கும் இது Q க்கும் ஆனால் கூட்டல் எல்லாம் கூட அதே சரியான அதே சொல் jj7 எனவே m2IRjjIR78 இவை தான் உங்கள் கடைசி கிளைகள் NjjN71 வலது மற்றும் உங்கள் BjjB70 ஏனெனில் இந்த கிளைக்கு அப்பால் வேறு கிளை இல்லை எனவேP8PL மற்றும் Q8QL எனவே 38 மற்றும் 39 சமன்பாடுகளின் இரண்டாவது காலம் இருக்காது ஏனெனில் இந்த உரிமையைத் தாண்டி வேறு கிளை இல்லை மற்றும் jj8 கடைசி கிளைm2IRjjIR9 பிறகு இந்த கிளை உங்களுக்கு மீண்டும் இந்த கிளையை காட்டும் மேலும் அந்த வழக்கில் NjjN81 BjjB80 ஏனென்றால் இந்த கிளைக்கு அப்பால் கிளை இல்லை எனவே P PL மற்றும் Q QL இது சமன்பாடு 54 மற்றும் இது சமன்பாடு 55 ஆகும்